காலை வணக்கம் நண்பர்களே க்ரூஸ் செய்யும்போது அல்லது லொய்ட்டர் செய்யும்போது எவ்வளவு பியூயல் நுகரப்படுகிறது என்பதை எப்படி கணக்கிடுவது என்று புரிந்துகொள்ள தான் இன்னும் முயற்சிகளை தொடர்கிறோம் மேலும் ஏர்கிராப்டின் வகையைப் பொறுத்துதான் அந்த செயல்பாடுகள் இருக்கும் என்பதை நாம் பார்த்தோம் எந்த என்ஜின் பயன்படுத்துகிறோம் என்று துள்ளியமாக பார்த்தால் அது ஜெட் ட்ரிவேன் என்ஜின் ஆக இருந்தால் பின்னர் நாம் பார்ப்போம் R ஐ இப்படி வெளிப்படுத்தலாம் RlnWi 1Wi மேலும் எண்டுறன்ஸ்க்கு ELDClnWi 1Wi அதேபோல ப்ரொபெல்லர் ட்ரிவேன் என்ஜினுக்கு எங்களுக்கு தெரியும் RlnWi 1Wi அதேபோல எண்டுறன்ஸ் ElnWi 1Wi இது நாம் சரியாகப் பெற்றுள்ளோம் மேலும் அதை தேடுகிறோம் நாங்கள் ஜெட் என்ஜின் ட்ரிவேன் ஏர்கிராப்ட்டை பற்றி பேசுகிறோம் என்று சொல்லலாம் மேலும் நான் புள்ளி 1 இலிருந்து புள்ளி 2 க்கு நகர்கிறேன் இது ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் க்ரூஸ் என்று சொல்லலாம் பின்னர் பியூயல் நுகர்வுக்கு நான் இந்த முதல் வெளிப்பாட்டைப் பயன்படுத்தினால் நான் தெரிந்து கொள்ள வேண்டியது R என்றால் என்ன நான் க்ரூஸிங் செய்யும் V என்ன C இன் மதிப்பு என்ன மற்றும் LD மதிப்பு என்ன இந்த மதிப்புகள் எனக்குத் தெரிந்தால் நான் எளிதாக WiWi 1 ஐ எழுத முடியும் இது W2W1 ஐத் தவிர வேறொன்றுமில்லை நான் இந்த வரைபடத்தைக் குறிப்பிட்டால் அது சமமாக இருக்கும் W2W1exp RCVLD ஆகவே இந்த கட்டத்தில் W2W1 யை நான் தெரிந்து கொள்ள விரும்பினால் எவ்வளவு பியூயல் நுகரப்பட்டுள்ளது R இன் மதிப்பை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் அதாவது நான் எவ்வளவு தூரம் பறக்க விரும்புகிறேன் என்று அது ஒரு ஜெட் ட்ரிவேன் என்ஜின் இந்த வகையான என்ஜினுக்கு த்ருஷ்ட் ஸ்பெசிபிக் பியூயல் கன்சம்ப்ஷன் மேலும் இவை அனைத்தும் நாம் கையாளும் ஆரம்ப அளவிலான சிக்கல்கள் என்பதை மறந்துவிடாதீர்கள் சில ஆஃப்ரொக்ஸிமேஷன்ஸ் வரலாற்றுத் தரவை அடிப்படையாகக் கொண்டவை V உங்களுக்குத் தெரியும் நான் எந்த வேகத்தில் பயணிக்க விரும்புகிறேன் என்றுதான் மேலும் முக்கிய கேள்வியும் வருகிறது எந்த LD நான் பறக்க வேண்டும் என்று LD ஐப் பொருத்தவரை LD தேர்ந்தெடுப்பதற்கான எங்கள் பின்னணியை நாங்கள் ஏற்கனவே உருவாக்கியுள்ளோம் த்ருஷ்ட் ஸ்பெசிபிக் பியூயல் கன்சம்ப்ஷன் C மீது நாங்கள் கவனம் செலுத்துவோம் த்ருஷ்ட் ஸ்பெசிபிக் பியூயல் கன்சம்ப்ஷன் வரையறை என்ன என்பதை நாங்கள் மறுபரிசீலனை செய்வோம் மேலும் நீங்கள் நினைவு கூர்ந்தால் அது ஜெட் விமானத்திற்கானது ஒரு யூனிட் நேரத்திற்கு ஒரு யூனிட் த்ருஷ்ட்க்கு நுகரப்படும் பியூயலின் எடை என்று நாங்கள் வரையறுக்கிறோம் ஆகவே பொதுவாக நீங்கள் பார்த்தால் Ct என்பது ஒரு யூனிட் த்ருஷ்ட்க்கு நுகரப்படும் பியூயலின் வீதமாகும் மேலும் கொடுக்கப்பட்ட பெரும்பாலான கையேடுகள் அல்லது பெரும்பாலான வடிவமைப்பு விளக்கப்படங்களை நீங்கள் பார்த்தால் அவை அனைத்தும் எஃப் எஸ் அலகு அல்லது சில நேரங்களில் சீரற்ற அலகு எனப்படும் நீங்கள் படித்த முந்தைய புத்தகங்கள் சமீபத்திய படித்த புத்தகங்களில் கூட அலகுகள் எஃப் எஸ் இல் இருக்கும் பல முயற்சிகள் எடுக்கப்பட்டு உள்ளன SI அலகுகளாக மாற்ற ஆனால் ஏற்கனவே தயாரிக்கப்பட்ட ஜிக்ஸ் மற்றும் பிச்சர்ஸ் ஆகிய அனைத்து கருவிகள் நீங்கள் புரிந்து கொள்ளலாம் அவை எஃப் எஸ் அமைப்பின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டுள்ளன ஆகவே SI அலகுகளாக மாற்றுவதில் ஒரு எதிர்ப்பு உள்ளது ஆனால் விஷயங்கள் மேம்படுகின்றன பெரும்பாலான புத்தகங்களில் எஃப் எஸ் யூனிட் மூலம் அந்த எல்லா காலிபரேஷன்ஸ் மற்றும் எல்லா தொடர்புகளையும் பற்றி அவர்கள் பேசுவதால் நான் எஃப் எஸ் யூனிட்டையும் நிறைய எச்சரிக்கையுடன் பயன்படுத்துவேன் ஆகவே நீங்கள் அதை சரியாகப் பயன்படுத்தினால் C புத்தகத்தின் பெரும்பகுதியில் நீங்கள் காணலாம் அவை ஒரு பவுண்டு பியூயலுக்கு ஒரு மணி நேரத்திற்கு ஒரு யூனிட் பவுண்டு பியூயலை வெளிப்படுத்தியுள்ளன ஆகவே இது பியூயல் நுகர்வு விகிதம் மற்றும் பவுண்டுகளில் இருக்கும் ஒரு யூனிட் த்ருஷ்ட் ஆகும் மேலும் நான் அதை விரிவுபடுத்தினால் இது ஒரு மணி நேரத்திற்கு ஒரு யூனிட் வழங்கப்படும் என்பதை நீங்கள் காண்பீர்கள் எடுத்துக்காட்டாக இதுபோன்ற நிகழ்வுகளுக்கான C இன் மதிப்புகள் ஒரு மணி நேரத்திற்கு 0 5 என வழங்கப்படலாம் என்பதை நீங்கள் காண்பீர்கள் ஆனால் நீங்கள் இந்த சூத்திரத்தைப் பயன்படுத்த விரும்பினால் இங்கே நாம் அலகுடன் சீராக இருக்க வேண்டும் ஆகவே என் எடுத்துக்காட்டுகள் எஃப் எஸ் அலகுடன் இருக்கும் ஆகவே C நான் இதை ஒரு வினாடிக்கு மாற்ற வேண்டும் இது மிகவும் முக்கியமானதாகும் மேலும் நான் உதாரணத்தைத் தீர்க்கும்போது நீங்கள் பார்ப்பீர்கள் இது ஒரு அவதானிப்பாக நான் இதை பயன்படுத்துவேன் என்று இரண்டாவது அவதானிப்பு என்னவென்றால் ஜெட் என்ஜின் மூலம் இயக்கப்படும் ஏர்கிராப்ட்டை பயன்படுத்தி நாம் உதாரணம் தருவோம் ஆனால் அது ஒரு ப்ரொபெல்லர் ட்ரிவேன் என்ஜினாக இருந்தால் எவ்வாறு அதை கையாள்வது என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அந்த நிலைக்கு இந்த C ஸ்பெசிபிக் பியூயல் கன்சம்ப்ஷனை எவ்வாறு நான் கையாள்வது அதை எவ்வாறு கையாள்வது என்பதை இந்த கட்டத்தில் குறிப்பிட வேண்டும் என்று நான் நினைத்தேன் நான் சொல்லிக்கொண்டிருக்குமுன் C இன் மதிப்பு என்ன பொதுவாக நான் க்ரூஸிற்காக 0 5 அல்லது 0 6 ஐ எழுதினேன் நீங்கள் பயன்படுத்தும் என்ஜின் வகையைப் பொறுத்து அந்த எண்ணை நாங்கள் எடுக்க முடியும் என்பதை உறுதிப்படுத்த சில வரலாற்று அடிப்படையிலான எண்கள் உள்ளன ஒரு வகை விளக்கப்படத்தை நான் உங்களுக்குக் காண்பிப்பேன் இது பொதுவாக Ct வெர்சஸ் மேக் நம்பர் வெவ்வேறு வகை என்ஜினிற்கான மதிப்பைக் கொடுக்கும் நீங்கள் அந்த உருவத்தைக் குறிப்பிடலாம் அங்கு மற்றும் வெவ்வேறு வகையான என்ஜின் வெவ்வேறு வகையான ஏர்பிளேன் நீங்கள் பறக்கும் ஒரு வகை மேக் நம்பர் வரலாற்று தரவுகளின் அடிப்படையில் Ct இன் மதிப்பை நீங்கள் எடுக்கலாம் ஆனால் நான் மீண்டும் சொல்கிறேன் என்று கூறும்போது இவை அனைத்தும் இனிஷியல் ப்ரீலிமினரி சைசிங் ஆகும் ஆகவே இவை சில வழிகாட்டுதல் எண்ணாகும் இறுதியாக எப்படியிருந்தாலும் இதை மாற்ற வேண்டும் இதை மேம்படுத்த வேண்டும் இப்போது திரும்பி ப்ரொபெல்லர் பகுதிக்கு வரும்போது பெரும்பாலான புத்தகங்கள் சில குறியீட்டைப் பயன்படுத்தும் மேலும் நான் அந்த குறியீடுகளை பின்பற்றுவேன் மேலும் உங்களால் பார்க்க முடியும் ப்ரொபெல்லருக்கு நாம் Cbhp ஐப் பயன்படுத்துகிறோம் என்று இது ஒரு மணி நேரத்திற்கு ஒரு பவுண்டு பியூயல் என வரையறுக்கப்படுகிறது இது ஒரு குதிரைத்திறனை ப்ரொபெல்லர் ஷாப்டுக்கு உற்பத்தி செய்கிறது ப்ரொபெல்லர் ஷாப்டுக்கு இது முக்கியமானது கம்பஷனுக்கு பிறகு இது இங்கே உள்ளது ஷாப்டில் இருக்கும் பவர் அவைலபிள் என்ன மேலும் அதனால்தான் நாம் ப்ரொபெல்லர் ஷாப்ட்டைப் பற்றி பேசுகிறோம் மேலும் ப்ரொபெல்லர் ஷாப்டுக்கு சக்தி கிடைக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள் நீங்கள் எவ்வளவு பிரித்தெடுக்க முடியும் நீங்கள் எந்த வகையான ப்ரொபெல்லரை வைத்துள்ளீர்கள் மற்றும் செயல்திறன் என்ன என்பதைப் பொறுத்துதான் ஆகவே இப்போது கேள்வி என்னவென்றால் இந்த சக்தியிலிருந்து மற்றும் சக்தியைப் பிரித்தெடுப்பதில் இருந்து நான் எப்படி உணர முடியும் நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் அது எவ்வளவு த்ருஷ்ட்டை உருவாக்கும் என்று ஆரம்ப எண்களை சரிசெய்ய வடிவமைப்பைப் பற்றிய சிறந்த புரிதலை இது நமக்கு வழங்குகிறது எனவே Ct க்கும் Cbhp க்கும் இடையில் விளக்கத்தில் ஒரு ஒற்றுமை இருக்கும் அது எவ்வளவு த்ருஷ்ட்டை உருவாக்கும் ஆகவே நாம் இப்பொழுது அதை செய்வோம் அதைத்தான் பெரும்பாலான புத்தகங்கள் செய்கின்றன இதன் பின்னால் உள்ள இயற்பியல் என்ன என்ஜின் உற்பத்தி செய்வதை நாங்கள் எழுதுகிறோம் இது ப்ரொபெல்லரின் த்ருஷ்ட் முக்கியமானது அதன் செயல்திறன் P ஆனால் நான் சரியாக சொன்னால் ஷாப்ட்க்கு கிடைக்கக்கூடிய சக்தி என்ன ப்ரொபெல்லர் செயல்திறன் என்ன அது தான் தீர்மானிக்கும் எவ்வளவு பிரித்தெடுக்கப்பட்டது என்று மேலும் இப்போது நாங்கள் சொல்கிறோம் என்ஜின் ப்ரொபெல்லரால் எவ்வளவு த்ருஷ்ட் உருவாக்குகிறது அதன் செயல்திறன் P ஆகும் இது நாம் உரையாற்றப் போகும் கேள்வி ஆகும் இதனால் Ct மற்றும் Cbhp க்கு இடையிலான எனது புரிதலில் எனக்கு ஒரு ஒற்றுமை உள்ளது ஆகவே நான் அவ்வாறு செய்தால் C என்பது ஒரு யூனிட் நேரத்திற்கு பியூயலின் எடையை த்ருஷ்ட் என்று எழுதுகிறேன் உண்மையில் இது என்னவென்றால் Ct என்பது த்ருஷ்ட் ஸ்பெசிபிக் பியூயல் கன்சம்ப்ஷன் மற்றும் இப்போது மீண்டும் எங்களுக்கு தெரியும் Cbhp எரிபொருள் வீதமாகும் என்று ஆனால் ஒரு யூனிட் குதிரைத்திறனுக்கு Ct ஐ வரையறுக்கும் 2 வெவ்வேறு வழிகள் இது இது த்ருஷ்ட் ஸ்பெசிபிக் பியூயல் கன்சம்ப்ஷன் ஆகும் மேலும் இது ஒரு ப்ரொபெல்லர் ட்ரிவேன் ஏர்பிளேனிற்கான ஸ்பெசிபிக் பியூயல் கன்சம்ப்ஷன் என்று அழைக்கிறோம் மேலும் நாங்கள் தேட முயற்சிக்கிறோம் Ct மற்றும் Cbhp எப்படி தொடர்புடையது என்று அல்லது நாம் தெரிந்து கொள்ள விரும்புகிறோம் இந்த ஜென்டில்மேன் ப்ரொபல்லர் ஒரு குறிப்பிட்ட நிலைக்கு எவ்வளவு த்ருஷ்டால் இயக்கப்படுகிறது என்பது Cbhp இன் வழக்கமான மதிப்புக்கு இப்போது நான் இந்த Ct ஐப் பயன்படுத்தினால் இதை Cbhp என எழுதுகிறேன் ஆகவே நாங்கள் கண்டுபிடிக்க முயற்சிக்கும் சிக்கல்கள் எதுவும் இல்லை என்று Cbhp இன் குறிப்பிட்ட மதிப்பைக் கொண்ட ஒரு ஏர்கிராப்ட்டிற்கு நான் எதிர்பார்க்கும் த்ருஷ்ட் என்ன என்பதை நான் எவ்வாறு காட்சிப்படுத்துவது பதிலுக்கு நான் Ct க்கும் Cbhp க்கும் இடையிலான உறவைத் தேடுகிறேன் ஆகவே நாங்கள் வரையறைக்குச் செல்கிறோம் Cbhp என்பது ஒரு குதிரைத்திறனை ப்ரொபெல்லர் ஷாப்ட்டில் உற்பத்தி செய்ய ஒரு மணி நேரத்திற்கு தேவைப்படும் ஒரு பவுண்ட் பியூயல் ஆகும் மேலும் இது ப்ரொபல்லர் ஷாப்ட்டில் கிடைக்கும் சக்தியுடன் இணைக்கப்பட்டுள்ளது என்பதை நாங்கள் அறிவோம் அது எந்த வகையான ப்ரொபெல்லரை பொறுத்து தான் நீங்கள் இங்கே வைக்கிறீர்கள் இங்கே நிறுவுகிறீர்கள் நீங்கள் ஏர்பிளேனிற்கு ஒரு த்ருஷ்ட்டைப் கொடுப்பதற்குப் பயன்படுத்தப்படும் சக்தியைப் பெறுவீர்கள் ஆகவே இங்கே எழுதப்பட்டிருப்பது என்ஜின் ப்ரொபெல்லர் வழியாக த்ருஷ்ட்டை உருவாக்குகிறது அதன் செயல்திறன் P இப்போது P இன் வரையறை நாம் பார்த்தால் நாம் இங்கே வருவோம் ஆகவே P என வரையறுக்கப்படுகிறது PThrust power outputhorse power input ஏனெனில் இது குதிரைத்திறன் பிரேக்கில் கிடைக்கிறது இறுதியாக நீங்கள் பெறும் த்ருஸ்ட் பவர் ஓவுட்புட் என்ன இது ஏர்பிளேனை நகர்த்த வைக்கிறது எனவே நான் இப்போது இன்னும் கொஞ்சம் இங்கே இருந்தால் த்ருஸ்ட் பவர் ஓவுட்புட் எனக்குத் தெரியும் 𝑇ℎ𝑟𝑢𝑠𝑡 𝑃𝑜𝑤𝑒𝑟 𝑜𝑢𝑡𝑝𝑢𝑡 𝑇𝑉 V என்பது ஏர்பிளேன் நகரும் வேகம் ஆகும் மேலும் குதிரைத்திறன் உள்ளீடு என்ன இடைவேளையில் அது குதிரைத்திறன் hP ஆகும் ஆனால் யூனிட்டில் சீராக இருக்க நான் 550 ஐ பெருக்க வேண்டும் ஏனென்றால் குதிரைத்திறனை எஃப் எஸ் சக்தி அலகுக்கு மாற்றுவதற்கான தொடர்பு எனக்குத் தெரியும் ஆகவே இந்த சமன்பாட்டைப் பயன்படுத்தி Pஎன்றால் என்ன என்று எனக்குத் தெரிந்தவுடன் நான் எழுதலாம் Thrust500PhPV இப்போது திரும்பி வாருங்கள் எங்கள் நோக்கம் என்ன நான் Ct க்கும் Cbhp க்கும் இடையில் ஒரு உறவை உருவாக்க விரும்புகிறேன் எனவே நான் இங்கிருந்து தொடங்குகிறேன் Ct CtWftimeThrust Wftime என்பது எரிபொருளின் வீதமாகும் இது த்ருஷ்ட் மற்றும் Wftimeஆல் வகுக்கப்படுகிறது நான் இந்த சமன்பாட்டைப் பயன்படுத்துகிறேன் இப்பொழுது த்ருஷ்ட்க்கு நான் இந்த சமன்பாட்டை திருஷ்டிக்கு பயன்படுத்துவேன் ஆகையால் எனக்கு கிடைக்கும் CtCbhpPV550PhP ஆகையால் இறுதியாக உங்களுக்கு இப்படி ஒரு தொடர்பு கிடைக்கும் CtCbhpV550hP ஆகவே எவ்வளவு த்ருஷ்ட் எடுக்கப்படுகிறது என்பதை இது உங்களுக்குத் தெரிவிக்கும் ப்ரொபெல்லர் அல்லது என்ஜினின் பவரால் மதிப்பிடப்படுகிறது மேலும் இதன் அர்த்தம் என்னவென்றால் வடிவமைப்பாளர்களின் உள்ளீடு P 0 8 என்றால் ஒரு குதிரைத்திறன் ஒரு விநாடிக்கு 450 அடி வேகத்தில் ஒரு பவுண்டு த்ருஷ்ட்க்கு சமமாக இருக்கிறதென்று நீங்கள் காணலாம் இது மிகவும் முக்கியமானது நீங்கள் ஒரு ஏர்பிளேனை வடிவமைக்கும்போது இது முதலில் குதிரைத்திறனுக்கான உணர்வாகும் அதாவது வினாடிக்கு 450 அடி வேகத்தில் ஒரு பவுண்டு த்ருஷ்டாகும் ஆனால் உங்களால் பார்க்க முடியும் இந்த தொடர்புகள் VP இன் மதிப்பைக் கோருகிறதுமேலும் Ct மற்றும் Cbhp ஆகியவை இயந்திரத்தில் நீங்கள் எந்த வகையான அமைப்பைப் பெற்றிருக்கிறீர்கள் என்று ஆனால் நான் இதை மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் ஆகவே இதுவரை ஒரு தோராயமான அல்லது எண்ணைப் பெறுவதே முயற்சியாக இருந்தது இதன் மூலம் எனது ஆரம்ப கட்டமைப்பு வடிவமைப்பான விமானத்தை நான் உள்ளமைக்கத் தொடங்கலாம் நாங்கள் வேறு பயன்பாடுகளை பற்றி பார்ப்பதற்கு முன்பு இது உங்களுக்குத் தெளிவுபடுத்தப்பட வேண்டும் என்று நான் நினைத்தேன் இந்த பகுதியில் உங்களுக்கு ஏதேனும் சிக்கல் இருந்தால் மன்றத்தில் எழுதுங்கள் ஏனெனில் ஒரு வடிவமைப்பாளராக நீங்கள் இந்த விஷயங்களை மிக தெளிவாக புரிந்து கொண்டு ஒரு உணர்வை வளர்த்துக் கொள்ள வேண்டும் வழக்கமான மதிப்புகள் நான் ஜெட் என்ஜின் விமானம் பியோர் டர்போஜெட் க்ரூஸ் மற்றும் லொயிட்டருக்கு வழக்கமான மதிப்புகளை தருகிறேன் நான் இங்கு 0 9 மதிப்பைக் காட்டினால் அது 0 8 ஆக இருக்கும் லோ பைபாஸ் டர்போபானுக்கு பெரும்பாலும் நீங்கள் எங்கள் உதாரணத்திற்கு டர்போபானைப் பயன்படுத்துவீர்கள் அதிக பைபாஸ் விகிதத்தை எடுக்கலாம் இந்த மதிப்பு க்ரூஸிற்கு 0 8 மற்றும் லொய்ட்டருக்கு 0 7 மற்றும் ஹை பைபாஸ் ரேஷியோ என்ஜினுக்கு இந்த மதிப்பு 0 5 ஆகும் மேலும் இது 0 4 ஆகும் இவை அனைத்தும் ஜெட் என்ஜினுக்கு சரியான எண்கள் ஆகும் இப்போது நீங்கள் ப்ரொபெல்லர் ட்ரிவேன் என்ஜினுக்கு வரும்போது அதன் மதிப்புகள் ப்ரொபெல்லருக்கானவை ஆகும் உங்களுக்குத் தெரியும் CCbhpV550P நான் Cbhpமற்றும் P இன் மதிப்புகளைக் கொடுத்தால் ஏனென்றால் Ct இன் பொருளை Cbhp வழியாகப் பெற முயற்சிக்கும்போது இது ப்ரொபெல்லர் செயல்திறனின் வெவ்வேறு மதிப்புக்கு மாறும் என்பதை நீங்கள் புரிந்துகொள்கிறீர்கள் அதனால்தான் இந்த மதிப்புகள் இந்த பாணியில் கொடுக்கப்பட்டுள்ளன பிக்ஸ்ட் பிட்ச் ப்ரொபல்லர் போன்ற பிஸ்டன் ப்ராப்பிற்காக சொல்லுங்கள் இந்த மதிப்பு க்ரூஸிற்கு 0 4 ஆகவும் P 0 8 ஆகவும் இருக்கும் மேலும் லொய்ட்டருக்கு நீங்கள் P ஆக எடுத்துக் கொண்டால் அது 0 5 மற்றும் 0 7 ஆக இருக்கும் எனவே இந்த நும்மரடோர் Cbhp மதிப்பு மற்றும் டெனோமினெட்டோர் P மதிப்பு இது தேவைப்படுகிறது ஏனெனில் Ct மற்றும் Cbhp ஆகியவை P உடன் தொடர்புடையவை என்பதை நீங்கள் பார்த்துள்ளீர்கள் இதேபோல் பிஸ்டன் ப்ராப்பிற்கு ஆனால் வெரியபிள் பிட்ச்க்கு இந்த மதிப்பு 0 4 ஆல் 0 8 ஆகவும் 0 5 ஆல் 0 8 ஆகவும் இருக்கும் அதாவது Cbhpயின் மதிப்பு 0 5 ஆகவும் P 4 8 ஆகவும் இருக்கும் டர்போபிராப்பிற்கு மிகவும் பிரபலமான டர்போபிராப்பிற்கு இந்த மதிப்பு 0 5 ஆகும் 0 8 ஆல் பின்னர் அது 0 6 ஆகவும் P 0 8 ஆகவும் இருக்கும் இவை அனைத்தும் வழக்கமான எண்கள் L என்றால் லொய்ட்டர் இப்போது நீங்கள் நிபுணர் மற்றும் C என்றால் க்ரூஸ் ஆகும் ஆகவே நீங்கள் பயன்படுத்தும் என்ஜினின் வகையைப் பொறுத்து Cbhp அல்லது Ct இன் மதிப்புகளைத் தேர்ந்தெடுக்க இது ஒரு வழிகாட்டுதலாகும் எதற்காக என்று கண்டுபிடிக்க க்ரூஸ் அல்லது லொய்ட்டர் செய்யும் போது எவ்வளவு பியூயல் கன்சம்ப்ஷன் செய்யப்படுகிறது ஆகவே ஒரு உதாரணத்தை விடை காணுவோம் நாங்கள் பல சூத்திரங்கள் முதலியவற்றைப் பற்றிப் பேசிக்கொண்டிருக்கிறோம் மேலும் நீங்கள் கவனத்தை இழக்கும் வாய்ப்பு உள்ளது நாம் ஒரு பயன்பாட்டிற்கு வருவோம் ஆகவே இது உங்கள் மனதில் செல்கிறது இது நிலையம் 1 முதல் நிலையம் 2 வரை நான் அதை க்ரூஸ் என்று அழைக்கிறேன் இது சுமார் 9114000 அடி என்று சொல்லலாம் இது 1500 நாட்டிக்கல் மைலுக்கு சமம் நான் இந்த யூனிட்டை எழுதுகிறேன் ஏனென்றால் கடைத் தளத்தில் நாங்கள் கண்டறிந்த பெரும்பாலான ஆவணங்கள் பொறியியல் ஆவணங்கள் அவை அனைத்தும் நாட்டிக்கல் மைல்களில் இருக்கிறது இது ஒரு DGCA விதிமுறைகள் என்றால் நாட்டிக்கல் மைல்கள் மற்றும் பீட் எஃப் எஸ் அமைப்பு நீங்கள் எப்போதும் சமமான SI யூனிட் மதிப்புகளைக் காணலாம் என்று ஆகவே இந்த ரேஞ்சு என்னவென்றால் இந்த விஷயத்தில் நாம் கவனம் செலுத்துவது நான் பியூயல் கன்சம்ப்ஷனை கணக்கிட விரும்புகிறேன் என்று ஏர்பிளேன் புள்ளி 1 முதல் புள்ளி 2 வரை இந்த பீட் அளவான ரேஞ்சுக்கு 0 6 மேக் வேகத்தில் க்ரூஸ் செய்தால் ஆகவே பியூயல் பிராக்சன் என்ன W2W1 என்றால் என்ன என்பது தான் கேள்வி இந்த விகிதம் எனக்குத் தெரிந்தால் W1 இல் உள்ள எடை என்னவென்று எனக்குத் தெரியும் எவ்வளவு எரிபொருள் நுகரப்படுகிறது என்பது எனக்குத் தெரியும் ஆகவே நான் அதை எப்படி செய்வது நாங்கள் கருதுகிறோம் நாங்கள் ஜெட் என்ஜின் மற்றும் ஹை பைபாஸ் ரேஷியோ பற்றி பேசுகிறோம் இந்த இரண்டும் வேகம் 0 6 மேக் மற்றும் ரேஞ்சு 9114000 அடி ஆகும் நாங்கள் கற்றுக்கொண்டதை நான் எவ்வாறு பயன்படுத்துவது ஆகவே ரேஞ்சைப் பற்றி பேசுகிறதனால் எனக்கு ஜெட் விமான ரேஞ்சு பற்றி தெரியும் RlnWi 1Wi எங்களுக்கு கிடைக்கும் Wi 1Wiexp RCVLD ஒருமுறை நான் இந்த சூத்திரத்தை ஒரு ரேஞ்சுக்கு பயன்படுத்த விரும்பினால் நான் ஒரு கேள்வியைக் கேட்க வேண்டும் R அதிகபட்சமாக இருக்க நான் எந்த LD யில் பறக்க வேண்டும் என்று மீண்டும் அந்த கேள்வியை மறுபரிசீலனை செய்தால் நான் கொடுக்கப்பட்ட V வேகத்தில் பறக்கும்போது LD என்னவாக இருக்கும் அதனால் ரேஞ்சு அதிகபட்சமாக இருக்கும் உங்களுக்கு ஏற்கனவே பதில் தெரியும் இந்த சிக்கலை நாங்கள் உண்மையில் தீர்க்கும்போது நாங்கள் திரும்பி வருவோம் நீங்கள் மறந்துவிட்டால் நாங்கள் இதைப் பற்றி பேசுவோம் ஆகவே ஜெட் விமானத்திற்காக நாங்கள் பார்த்ததை உங்களுக்கு நினைவூட்டுகிறேன் க்ரூஸின் ஒரு பகுதிக்கு நான் 0 866max யில் பறக்க வேண்டும் மேலும் நான் லொய்ட்டர் செய்கிறேன் என்றால் நான் max யில் பறக்க வேண்டும் இது ஏற்கனவே நான் முந்தைய சொற்பொழிவில் உரையாற்றியுள்ளேன் ஆகவே இப்போது உங்களுக்கு தெரியும் எனக்கு W2W1 ஐ தெரிந்துகொள்ள வேண்டுமென்றால் நான் C இன் மதிப்பை அறிந்து கொள்ள வேண்டும் R இன் மதிப்பு அறியப்படுகிறது V அறியப்படுகிறது நான் எவ்வளவு LD பறக்க வேண்டும் ஏனெனில் அது ஜெட் விமான ரேஞ்ச்சாகும் ஆகவே LD 0 866maxஆக இருக்க வேண்டும் ஆகவே நான் பறக்கும் max என்ன என்பதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் எனவே அடுத்த சொற்பொழிவில் நான் பேசுவேன் ஆனால் இன்று நான் C மீது அதிக கவனம் செலுத்துகிறேன் இந்த C ஐ எவ்வாறு பயன்படுத்துகிறோம் மேலும் சரியான எண்ணைப் பெறுவதற்கு உங்களுக்கு தொடர்ந்து நிலைத்தன்மை தேவைப்படுகிறது ஏனென்றால் நம்மில் பெரும்பாலோர் இங்கு தவறு செய்கிறார்கள் ஏனெனில் பெரும்பாலானவர்கள் C கையாள்வதில் எங்களில் தோல்வியுற்றது ஏனெனில் யூனிட்ஸ் மிகவும் வேடிக்கையான முறையில் கொடுக்கப்பட்டுள்ளன அதனால்தான் நான் இந்த நேரத்தை இங்கே வைக்கிறேன் ஆகவே இப்போது ஹை பைபாஸ் ரேஷியோ டர்போபனுக்கான Ct இன் மதிப்பு இந்த மதிப்பு ஒரு மணி நேரத்திற்கு சுமார் 0 5 0 5 ஆக இருப்பதைக் கண்டோம் ரேமரின் பழைய பதிப்பான ஏதேனும் இலக்கியத்தில் அல்லது எந்த வடிவமைப்பு கையேட்டையும் நீங்கள் பார்த்தால் புதிய பதிப்பு ஆம் மாற்றங்கள் உள்ளன ஆனால் நான் பழைய பதிப்பைப் பின்பற்றுகிறேன் ஆனால் Ct நான் இரண்டாவதாக மாற்ற வேண்டும் ஏனென்றால் நான் எஃப் எஸ் இல் பணிபுரிகிறேன் ஆகவே இது வினாடிக்கு 0 0001389 க்கு சமம் 3600 ஆல் வகுக்கப்படுகிறது ஆகவே இப்போது நான் சீராக இருக்கிறேன் இது ஒரு மணி நேரத்திற்கு வழங்கப்பட்டாலும் நான் அதை ஒரு வினாடிக்கு மாற்ற வேண்டும் நான் எஃப் எஸ் அமைப்பு அலகு பயன்படுத்துவேன் ஆகவே Ct நான் திருத்தியுள்ளேன் R நான் பீட்ல் மிகவும் சீராக எடுத்துள்ளேன் V மேக் இல் 0 6 ஆகும் ஆகவே நான் 0 6 க்கு 3 ஆக எழுதுகிறேன் அதாவது இங்கே ஒரு வினாடிக்கு 340 மீட்டர் எழுத வேண்டும் மாணவர் நாங்கள் எஃப் எஸ் யூனிட்டாக மாற்ற வேண்டும் இல்லை இது தவறாக இருக்கும் ஏனென்றால் 0 6 மேக் நான் எஃப் எஸ் யூனிட்டில் வேலை செய்ய வேண்டும் எனவே நான் ஒலியின் வேகத்தில் 0 6 க்கு சமமாக V ஐ எழுத வேண்டும் மாணவர் எஃப் எஸ் யூனிட் எஸ் யூனிட் மற்றும் அது வினாடிக்கு 994 8 அடி இது எஃப் எஸ் இல் ஒலியின் வேகம் ஆகும் இப்போது எனக்குத் தெரிந்த அனைத்தும் நான் இந்த எண்களை இங்கே வைக்க வேண்டும் அதனால் இப்போது W2W1exp 9114000 ∗ 0 00013890

866 ஐ max மூலம் அறிவோம் LD அதிகபட்சமாக 16 என்று எடுத்துக்கொள்வோம் W2W1exp 9114000 ∗ 0 00013890 8 ∗ 16 LD ஐ எவ்வாறு தேர்ந்தெடுப்பது என்பது பற்றி நாங்கள் பேசவில்லை அடுத்த வகுப்பு இந்த கணக்கீட்டிற்கு நீங்கள் அதிகபட்சமாக 16 ஆக இருக்க வேண்டும் மற்றும் 15 16 17 இவை பெரும்பாலான விமானங்களுக்கு max மதிப்புகளாகும் இங்கே முக்கியமானது என்னவென்றால் இது நீங்கள் கணக்கிடும் ரேஞ்சின் பகுதியாகும் மேலும் நாங்கள் செய்ய வேண்டும் ஜெட் ட்ரிவேன் என்ஜினுக்கு நான் 0 866 மடங்குக்கு max சமமான LD இல் பறக்க வேண்டும் என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் மேலும் நான் அவ்வாறு செய்தால் W2W1 ஐ 0 852 க்கு சமமாகப் பெறுகிறேன் ஆகவே இந்த விகிதத்தில் இருந்து இந்த காலில் இருக்கும் போது எனக்குத் தெரிந்த W1 எனக்குத் தெரிந்தால் எவ்வளவு எரிபொருள் பயன்படுத்தப்படுகிறது இதேபோன்ற பயிற்சி நான் லொயிட்டருக்கும் செய்ய முடியும் எண்கள் மட்டுமே மாறும் இறுதி எடுத்துக்காட்டில் நாம் எல்லாவற்றையும் ஒன்றாக எடுத்துக்கொள்வோம் ஆனால் அலகுகளைப் பற்றி நாம் மிகவும் தெளிவாக இருப்பது நல்லது நான் மீண்டும் மீண்டும் கூறுவது போல் அலகுகள் மிகவும் சீரற்றவை குறிப்பாக C மற்றும் Ct போன்றவை மிக்க நன்றி